வணக்கம் இந்த வகுப்பில் நாம் இயந்திர பண்புகளின் மீதான நானோஸ்கேலின் தாக்கத்தை பார்க்கப்போகிறோம் உண்மையில் இது இந்த வகுப்பிலும் அடுத்தடுத்த வகுப்புகளிலும் இருக்கும் இந்த தலைப்பை நாம் முழுமையாக விவாதிப்போம் எனவே அதைப் புரிந்துகொள்வதற்கும் நானோ அளவின் விளைவு என்ன என்பதை முழுமையாகக் கண்டுபிடிப்பதற்கும் முதலில் இயந்திர பண்புகளைப் பார்ப்பதிலிருந்தே தொடங்குவோம் இந்த வகுப்பில் அந்த நிகழ்வு என்ன என்பதைப் புரிந்துகொள்வதற்கு நாம் இயந்திர பண்புகளில் கவனம் செலுத்துவோம் வெவ்வேறு அளவு அளவீடுகளில் நிகழும் அந்த நிகழ்வுகள் இயந்திர பண்புகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது ஒருமுறை நீங்கள் அதைப் புரிந்துகொண்டால் நாம் நானோ அளவுகோளை விவாதிக்கும்போது நானோஸ்கேல் இயந்திரப் பண்பை எப்படி பாதிக்கிறது என்பதைப் புரிந்துகொள்வோம் மேலும் இயந்திர பண்புகளில் நானோ அளவிலான தாக்கத்தைப் பற்றிய நானோஸ்கேலைப் பற்றிய விசித்திரமான விஷயம் என்னவென்றால் இது அடிப்படையில் நாம் புரிந்துகொண்டு விவாதிக்க முயற்சிக்கும் விஷயங்களின் முக்கிய அம்சமாகும் இன்றைய வகுப்பிற்கான நம்முடைய கற்றல் நோக்கங்கள் வெவ்வேறு வலுப்படுத்தும் மெக்கானிசம்களை சுருக்கமாகக் காண்பது பல்வேறு வகையான வழிமுறைகள் உள்ளன மெட்டிரியல்களில் உள்ள அறியக்கூடிய சில குறிப்பிடத்தக்க பலப்படுத்தும் மெக்கானிசம்களைப் பார்ப்போம் ஆகையால் அந்த வலுப்படுத்தும் மெக்கானிசம் பண்புகளை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதைப் புரிந்துகொள்வோம் நாம் குறிப்பாக கிரெய்ன் அளவு மீது கவனம் செலுத்துவோம் எனவே ஒரு மெட்டிரியலில் கிரெய்ன் அளவு என்று ஒன்று உள்ளது பின்னர் கிரெய்ன் அளவின் வலிமையின் தாக்கம் என்ன என்பதைப் புரிந்துகொள்வோம் நிச்சயமாக இந்த சொற்கள் சில மெட்டலர்ஜிக்கல் மற்றும் மெட்டிரியல்ஸ் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு மிகவும் பரிச்சயமானவை ஒருவேளை உங்கள் பின்னணி சற்று வேறாக இருந்தால் இது உங்களுக்கு உடனடியாக தெளிவாகத் தோன்றும் ஒரு சொல் அல்ல ஆனால் இது மிகவும் சிக்கலான சொல்லும் அல்ல இந்த கிரெய்ன் அளவு விளைவைக் குறிக்கும் ஒரு பாராமீட்டரையும் நாம் பார்ப்போம் கிரெய்னின் அளவு பண்பின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் ஒரு எண்ணாக அதைப் பிடிக்கும் ஒரு வகையான பாராமீட்டர் உள்ளது ஒரு எண்ணாக நாம் அதை வெவ்வேறு பொருட்களுடன் ஒப்பிட்டுப் பார்க்க முடியும் மற்றும் வெவ்வேறு மெட்டிரியல்களில் என்ன நடக்கிறது என்பதைப் புரிந்துகொள்ள முடியும் இது அதே பாராமீட்டர் கிரெய்ன் அளவு விளைவை மேக்ரோஸ்கேல் அல்லது மைக்ரோஸ்கேல் போன்றவற்றில் வேறுபடுத்தி அறிய உதவும் நானோ அளவில் நிகழ்கின்ற அதே விளைவுக்கு எதிராக மேக்ரோ அல்லது மைக்ரோ அளவுகோலின் விளைவு மற்றும் அந்த இரண்டில் வேறுபட்டது என்னவென்றால் உண்மையில் இது இந்த குறிப்பிட்ட பாராமீட்டரால் கைப்பற்றப்பட்ட ஒரு வகை நாம் அதை சுருக்கமாக முன்னிலைப்படுத்துவோம் பின்னர் இந்த வகுப்புகளின் தொகுப்பில் அதன் தாக்கத் தரவைப் பார்ப்போம் முதலில் நாம் ஒரு மெட்டிரியலின் வலிமை என்ன என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்வதன் மூலம் தொடங்குவோம் ஒரு மெட்டிரியலின் வலிமை என்று சொல்லும்போது சரியாக நாம் கூறும் அர்த்தம் என்ன இதைப் புரிந்துகொள்வதற்கு ஒரு மெட்டிரியலின் வலிமை என்ன என்பதைப் பற்றிய ரியல் லைஃப் கருத்து வெளிப்படையாக நம்மிடம் உள்ளது பலவீனமான ஒரு மெட்டிரியலைப் பார்க்கும்போது அது நமக்குத் தெரியும் நம்மிடம் சில உள்ளன அவை எளிதில் உடைந்து போகின்றன சில எளிதில் வளைகின்றன அது பலவீனமானது என்று நாம் கூறுகிறோம் அதேசமயம் உண்மையில் தடை செய்யும் வேறு சில மெட்டிரியலில் நீங்கள் அதிக ஃபோர்ஸை வைக்க முயற்சிக்கிறீர்கள் நீங்கள் அதற்கு ஏதாவது செய்ய முயற்சிக்கிறீர்கள் ஆனால் அது அதன் அசல் வடிவத்திலிருந்து பெயர்வதில்லை அது பலவீனமான ஒரு மெட்டிரியலுக்கு எதிராக வலுவான மெட்டிரியல் எது என்பது பற்றிய நமது உணர்வு ஆகும் இப்போது ஒரு மெட்டிரியல் சயின்ஸ் கண்ணோட்டத்தில் இருந்து வெளிப்படையாக இதைச் செய்வதற்கான சில முறையான வழிகளும் இந்த மெட்டிரியலை அளவிடுவதற்கான முறையான வழிகளும் இருக்கப்போகின்றன உங்களில் பலருக்கு இது தெரிந்திருக்க வேண்டும் நாம் பொதுவாக ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெய்ன் வளைவைக் கொண்டிருக்கிறோம் எனவே நாம் கொண்டிருக்கப் போவது ஸ்ட்ரெய்னுக்கு எதிரான அழுத்தம் பொதுவாக இந்த வளைவை இரண்டு வெவ்வேறு வழிகளில் வரையலாம் எனவே இது நம் அளவுகளை எவ்வாறு வரையறுக்கிறோம் என்பதைப் பொறுத்தது எனவே உண்மையான அழுத்தத்திற்கு எதிராக உண்மையான ஸ்ட்ரெய்னை நாம் கொண்டிருக்கலாம் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்சுக்கு எதிராக இன்ஜினியரிங் ஸ்ட்ரெய்னை நாம் கொண்டிருக்கலாம் அதன் இந்த பதிப்பை நாம் பார்ப்போம் அடிப்படையில் அங்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை அதிகரிக்கும்போது ஸ்ட்ரெய்ன் லீனியர் தன்மையில் அதிகரிப்பதை நீங்கள் காண்பீர்கள் பொதுவாக வெவ்வேறு அமைப்புகளுக்கு மிகவும் குறிப்பிட்ட அம்சங்கள் இருக்கப் போகின்றன எனவே அமைப்பின் குறிப்பிட்ட அம்சங்களில் நான் கவனம் செலுத்தப் போவதில்லை இவை நாம் பார்க்கப் போகும் பொதுவான அம்சங்கள் இங்கிருந்து நீங்கள் அதைப் போன்ற ஒரு பிஹேவியரைக் காண்பீர்கள் இது நீங்கள் காணும் பரந்த அளவிலான குறைந்தபட்ச மெட்டாலிக் அமைப்புகளுக்கு பொதுவான ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெய்ன் வளைவு ஆகும் நீங்கள் பொதுவாக இதைப் பார்ப்பீர்கள் விதிவிலக்குகள் உள்ளன என்று நான் சொன்னது போல் மீண்டும் நீங்கள் பாலிமெரிக் அமைப்புகளுக்குச் சென்றால் வியத்தகு முறையில் வித்தியாசமாகத் தோன்றும் ஒரு பிஹேவியரை நீங்கள் காணலாம் மெட்டாலிக் அமைப்புகளுக்குள் கூட குறிப்பிட்ட அம்சங்கள் மிகவும் வித்தியாசமாக இருக்கும் இப்போது இந்த விஷயத்தில் நாம் அடிப்படையிலிருந்து கிராஸ் செக்க்ஷன் பகுதியில் ஏற்படும் மாற்றங்களை கணக்கிடவில்லை எனவே நாம் அதை இப்போதைக்கு விட்டுவிடுவோம் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த வளைவின் ஒரு குறிப்பிட்ட பகுதி லீனியர் ஆகும் எனவே இங்கு வரை இது லீனியர் ஆகும் பின்னர் இந்த புள்ளியைத் தாண்டி இது லீனியர் அல்ல எனவே இதுதான் நாம் காணும் பிஹேவியர் இப்போது பொதுவாக வலிமை என்பது நீங்கள் பயன்படுத்தும் இந்த கருத்துடன் நாம் தொடர்புபடுத்தும் ஒரு அம்சமாகும் நீங்கள் அந்த மெட்டிரியலின் வடிவத்தை மாற்ற முயற்சிக்கிறீர்கள் ஆனால் அதைச் செய்ய நீங்கள் மேலும் மேலும் அழுத்தத்தைப் பயன்படுத்த வேண்டும் எனவே மெட்டிரியல் அதன் வடிவத்தை மாற்றுவதற்கு நீங்கள் மேலும் மேலும் அழுத்தத்தை செலுத்த வேண்டியிருக்கும் வரை மெட்டிரியல் மேலும் மேலும் வலுவடைகிறது இது ஒரு பொதுவான யோசனை இங்கே சில புள்ளிகள் உள்ளன இந்த லீனியர் பகுதி இதன் y இன்டெர்செப்ட்டைப் பார்த்தால் இது யீல்டு ஸ்ட்ரென்த் என்று அழைக்கப்படுகிறது இதேபோல் இந்த வளைவின் மிக உயர்ந்த புள்ளியை இங்கே எடுத்துக் கொண்டால் இந்த புள்ளியின் y இன்டெர்செப்ட்டை நீங்கள் வரைந்து எடுத்துக்கொண்டால் இது டென்ஸைல் ஸ்ட்ரென்த் என்று அழைக்கப்படுகிறது என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் இங்கே காணலாம் அதாவது நீங்கள் மேற்பரப்பு பகுதிக்கு ஒரு முறை இயல்பாக்கப்பட்டதன் அடிப்படையில் அளவிடப்பட்ட மெட்டிரியலின் மீது சில சக்தியைப் பயன்படுத்துகிறீர்கள் என்பது ஸ்ட்ரெஸ் என குறிப்பிடப்படுகிறது நியூட்டன் பெர் சதுரமீட்டருக்கு நாம் சில அழுத்தங்களை இங்கே பயன்படுத்துகிறோம் அந்த அழுத்தம் அந்த மெட்டிரியலை அதன் வடிவத்தை மாற்ற வைக்கிறது இப்போது லீனியர் பகுதியில் ஏதாவது அதன் வடிவத்தை மாற்றுகிறது என்று நாம் கூறும்போது சில வித்தியாசமான விஷயங்கள் நடக்கலாம் ஒன்று உங்களிடம் கிரிஸ்டல் ஸ்ட்ரக்சுரில் அணுக்கள் உள்ளன மற்றும் அவற்றின் அருகாமையில் உள்ளவற்றைப் பொறுத்தவரை அவை சில பிணைப்புகளைப் பெற்றுள்ளன நீங்கள் அழுத்தத்தை இடுகையில் அந்த பிணைப்புகள் நீட்டப்படுகின்றன ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரை பிணைப்பு உடைக்கப்படவில்லை எனவே அது நீட்டப்படுகிறது பின்னர் நீங்கள் அழுத்தத்தை விடுவிக்கையில் அவை திரும்பிச் செல்கின்றன நீங்கள் அழுத்தத்தை செலுத்தும்போது அணுக்கள் ஒரு சமநிலை நிலையை கொண்டிருப்பதால் அவை நகர்கின்றன நீங்கள் அவற்றை சமநிலை நிலையில் இருந்து சற்று விலக்கி சமநிலை நிலையில் இருந்து வெளியேற்றிவிட்டீர்கள் ஆனால் நீங்கள் பிணைப்பை உடைக்கவில்லை பின்னர் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை அகற்றும்போது அவை மீண்டும் சமநிலை நிலைக்குச் செல்லும் எனவே நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை அதிகரிக்கையில் அது வெளியே செல்கிறது ஸ்ட்ரெஸ்ஸை அகற்றும்போது அவை அதன் அசல் நிலைக்குத் திரும்பகின்றன எனவே அது எப்போதும் அதன் அசல் நிலைக்குத் திரும்ப முடியும் எனவே இந்த யோசனையே இதுதான் அதன் வடிவத்தை மாற்ற நீங்கள் பொருளுக்கு அழுத்தம் கொடுக்கலாம் ஏனென்றால் அனைத்து அணுக்களும் அவற்றின் இன்டெர் அட்டாமிக் நிலையில் இருந்து நகர்ந்தால் அவை அனைத்தும் 2 நகரும் அவை அமைப்பில் உள்ள அனைத்து அணுக்களின் இன்டெர் அட்டாமிக் இடைவெளியை 2 அதிகரிக்கிறது ஏனென்றால் நீங்கள் முழு மாதிரியையும் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கத்திற்கு இழுப்பதால் நீங்கள் அதை அப்படியே நீட்டுகிறீர்கள் எல்லா அணுக்களும் அந்த நீட்டிப்பை அருகிலுள்ள அணுக்களிலிருந்து 2 ஆக நகர்த்த இடமளிப்பதன் மூலம் பின்னர் நீங்கள் ஒட்டுமொத்தமாக 2 ஸ்ட்ரெய்னை காண்பீர்கள் எனவே மெட்டிரியலின் நீளம் சுமார் 2 அதிகரிக்கும் நீங்கள் அதை விடுவிக்கையில் அது அதன் அசல் நீளத்திற்குச் செல்லும் எனவே நீங்கள் பிணைப்புகளை உடைக்காத இந்த நகர்வு இந்த டிஃபார்மேஷன் செயல்முறையையும் எலாஸ்டிக் ரெஜிம் என்று குறிப்பிடப்படுவதற்குள் வைத்திருக்கிறது எனவே நீங்கள் விசையைக் குறைக்கிறீர்கள் அது மீண்டும் அதன் அசல் வடிவத்திற்குச் செல்கிறது இதுதான் இந்த யீல்டு ஸ்ட்ரென்த் வரை இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெய்ன் வளைவின் இந்த லீனியர் பகுதியால் கைப்பற்றப்பட்டது எனவே அந்த யீல்டு ஸ்ட்ரென்த் வரை அடிப்படையில் இங்கு என்ன நடக்கிறது என்றால் நீங்கள் பிணைப்புகளை உடைக்கவில்லை நீங்கள் அடிப்படையில் பிணைப்பை ஏதோ ஒரு கோணத்திற்கு நீட்டுகிறீர்கள் பின்னர் நீங்கள் அதை விடுவிக்கிறீர்கள் பின்னர் அது அதன் அசல் விஷயத்திற்கு செல்கிறது எனவே இது யீல்டு ஸ்ட்ரென்த் நீங்கள் பயன்படுத்தப்படுகின்ற ஸ்ட்ரெஸ் எலாஸ்டிக் மோடுலஸ் மூலம் ஸ்ட்ரெய்னுடன் தொடர்புடையதாக இருக்கும் எனவே இது எங்கள் யங்'ஸ் மாடுலஸின் young's modulus எலாஸ்டிஸிட்டி வகையான பிஹேவியரிலிருந்து வந்தது இதைத்தான் நீங்கள் இங்கே காண்கிறீர்கள் ஸ்ட்ரெஸ்சிற்கு எதிராக ஸ்ட்ரைனின் சமன்பாடு இப்போது நான் சொன்னது போல் இந்த சமன்பாடு ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்ட்ரெய்னைப் பெற நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்ட்ரெஸ்ஸைப் பயன்படுத்த வேண்டும் என்ற உண்மையைப் பிடிக்கிறது தெளிவாக எலாஸ்டிக் ரெஜிமிற்குள்ளாக இருந்தாலும் கூட சில மெட்டிரியளுக்கு நீங்கள் இந்த ஸ்ட்ரெஸ்ஸைப் பயன்படுத்த வேண்டும் அங்கு நீங்கள் ஃபோர்ஸ்களை விடுவித்தவுடன் அது அதன் அசல் இன்டெர் அட்டாமிக் அளவிற்குத் திரும்பும் அல்லது மாதிரி அதன் அசல் பரிமாணத்திற்குச் செல்கிறது தெளிவாக இது மெட்டிரியலுக்கு மெட்டிரியல் மாறுபடும் சில மெட்டிரியலில் அதே அளவு டிஃபார்மேஷனைப் பெறுவதற்கு நீங்கள் இன்னும் அதிக அழுத்தத்தை செலுத்த வேண்டும் மேலும் நாம் அனைவரும் இன்னும் எலாஸ்டிஸிட்டி ரெஜிமிற்குள் இருக்கிறோம் என்று அனுமானித்துக் கொள்ளுங்கள் சில மெட்டிரியலில் அந்த எலாஸ்டிஸிட்டி டிஃபார்மேஷனைப் பெற நீங்கள் குறைந்த அழுத்தத்தைச் செலுத்த வேண்டியிருக்கும் அதாவது 2 ஸ்ட்ரெய்ன் என்று சொல்லலாம் அதே 2 ஸ்ட்ரெய்ன் பெற மற்றொரு மெட்டிரியலுக்கு நாம் அதிக ஸ்ட்ரெஸ்ஸை இட வேண்டும் ஒரே 2 ஸ்ட்ரெய்னைப் பெற நீங்கள் எவ்வளவு அழுத்தத்தைச் செலுத்த வேண்டும் என்பதன் அடிப்படையில் இரண்டு பொருட்களுக்கும் இடையில் இந்த வித்தியாசத்தை ஏற்படுத்தும் மெட்டிரியலில் என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் நான் சொன்னது போல் இது நேரடியாக மெட்டிரியலில் நிகழும் இன்டெர் அட்டாமிக் பிணைப்புடன் தொடர்புடையது எடுத்துக்காட்டாக கொடுக்கப்பட்ட மெட்டிரியலை எடுத்துக் கொண்டால் அவை இங்கே ஸ்ட்ரெஸ் என்று அழைக்கப்படுகின்றன இது விசை ஆகும் இது இன்டெர் அட்டாமிக் பிரிப்பு மெட்டிரியலில் ஒரு சமநிலை இடைவெளி இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் அங்கு நிகர சக்தி 0 சமநிலை இடைவெளி நிகர விசை 0 ஆக இருக்கும் என்ன நடக்கிறது என்றால் நீங்கள் மெட்டிரியலை அமுக்க முயற்சித்தால் நீங்கள் ரிப்புல்ஸிவ் ஃபோர்ஸைப் பெறுவீர்கள் நீங்கள் மெட்டிரியலை விரிவாக்க முயற்சிக்கையில் நீங்கள் ஈர்ப்பு விசையைப் பெறுவீர்கள் எனவே இது போன்ற ஏதாவது ஒரு பிஹேவியரை நீங்கள் காண்பீர்கள் இது போன்ற பிஹேவியர் நீங்கள் காணக்கூடிய மற்றொரு மெட்டிரியலில் உங்களிடம் இருக்கலாம் ஒரு பொதுவான வடிவம் ஒத்ததாக இருக்கும் ஆனால் துல்லியமான வடிவம் வேறுபட்டிருக்கலாம் இந்த ஸ்லோப் இங்கேயுள்ள ஸ்லோப்பை விட செங்குத்தானது என்பதை நீங்கள் இங்கே காணலாம் வளைவு 1 இன் ஸ்லோப் வளைவு 2 இன் ஸ்லோப்பை விட அதிகமாக உள்ளது dF dr என்பது ஸ்லோப் ஆகும் எனக்குத் தெரிந்ததைப் போல இது ஸ்லோபின் செங்குத்தானது இது அடிப்படையில் எலாஸ்டிஸிட்டி மாடுலஸில் நமக்குத் தெரிந்தபடி பிரதிபலிக்கிறது ஸ்லோப் செங்குத்தானதாக இருந்தால் எலாஸ்டிஸிட்டி மாடுலஸின் விகிதம் அதிகம் ஆழமற்ற ஸ்லோப் இருந்தால் உங்கள் எலாஸ்டிஸிட்டி மாடுலஸ் குறைவானதாகும் மேலும் இது இன்டெர் அட்டாமிக் விசைகளுடன் தொடர்புடையது எனவே இது இன்டெர் அட்டாமிக் விசைகள் இன்டெர் அட்டாமிக் பிணைப்பு மற்றும் ஈர்ப்பு சக்திகளுடன் தொடர்புடையது ஈர்ப்பு மற்றும் ரிப்பல்ஷன் என்பது நீங்கள் அதை அமுக்குகிறீர்களா மற்றும் பலவற்றின் அடிப்படையில் ஆனதாகும் இங்குதான் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெய்ன் வளைவின் எலாஸ்டிக் பகுதி வருகிறது எனவே யீல்டு ஸ்ட்ரென்த் வரை நாம் இதைத்தான் அடிப்படையில் காண்கிறோம் குறிப்பாக யீல்டு ஸ்ட்ரென்த் வரை இந்த புள்ளி வரை இங்கே நீங்கள் மாதிரியை சுமையேற்றினால் இந்த சுமையை நீங்கள் விடுவித்தால் நீங்கள் உங்கள் அசல் நிலைக்குச் செல்வீர்கள் உங்கள் ஸ்ட்ரெய்ன் 0 ஆகக் குறையும் நீங்கள் இந்த வளைவை முன்னும் பின்னுமாகக் கண்டறிவீர்கள் எனவே இந்த வளைவை முன்னும் பின்னுமாக கண்டுபிடிப்போம் எனவே நீங்கள் மாதிரியில் சுமையேற்றுகிறீர்கள் நீங்கள் வளைவுக்கு மேலே செல்கிறீர்கள் நீங்கள் மாதிரியில் சுமையை இறக்குகிறீர்கள் என்றால் நீங்கள் வளைவிலிருந்து வெளியே வருகிறீர்கள் யீல்டு ஸ்ட்ரென்த் மெட்டிரியலின் வலிமையைப் பற்றி ஏதாவது பிரதிபலிக்கிறது மேலும் நீங்கள் இங்கே செங்குத்தான மற்றும் செங்குத்தான கோடுகளைக் கொண்டிருக்கலாம் எனவே E மதிப்பு உயர்கிறது மேலும் அது மிகவும் வலுவான மெட்டிரியலைப் பிரதிபலிக்கிறது இப்போது இந்த புள்ளியைக் கடந்த பிறகு நீங்கள் இந்த யீல்டு ஸ்ட்ரென்த்தைக் கடந்த பிறகு மெட்டிரியல் டிஃபார்ம் ஆகத் தொடங்கியது எனவே டிஃபார்மேஷன் என்றால் அணுக்கள் நகரத் தொடங்கியுள்ளன குறிப்பாக பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் எனவே பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனில் அணுக்கள் நகரத் தொடங்கியுள்ளன இன்னும் குறிப்பாக இவை அணுக்களின் தளங்கள் எனவே அணுக்களின் தளங்கள் நகரத் தொடங்கியுள்ளன அது போன்ற ஒரு மெட்டிரியலை நீங்கள் உருக்குலைக்கும்போது நீங்கள் டிஃபார்மேஷனை நிறுத்தினால் நீங்கள் அனைத்து டிஃபார்மேஷன்களையும் மீட்டெடுக்க மாட்டீர்கள் நீங்கள் எலாஸ்டிக் பயன்முறையில் இருக்கும்போது நீங்கள் உண்மையில் பிணைப்புகளை உடைக்கவில்லை சுமைகளை விடுவிக்கிறீர்கள் நீங்கள் அசல் வடிவத்திற்குச் செல்கிறீர்கள் இங்கே நீங்கள் சுமைகளை விடுவிக்கும்போது நீங்கள் அசல் வடிவத்திற்கு திரும்பிச் செல்வதில்லை நீங்கள் சிறிது மீட்டெடுப்பீர்கள் அந்த மொத்த டிஃபார்மேஷன்க்கு ஒத்திசைவான எலாஸ்டிக் பகுதி எதுவாக இருந்தாலும் அதை மீட்டெடுப்பீர்கள் ஆனால் மொத்த உருக்குலைவுக்கு ஒத்திசைவான பிளாஸ்டிக் பகுதியை நீங்கள் மீட்டெடுக்க மாட்டீர்கள் நீங்கள் பொதுவாகக் காண்பது என்னவென்றால் நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெய்ன் வளைவைப் பார்த்தால் நீங்கள் பிளாஸ்டிக் ரெஜிமிற்குள் இருந்தால் உங்களிடம் அது போலுள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெய்ன் வளைவு இருக்கிறது இங்குவரை இது இலாஸ்டிக் ரெஜிம் நீங்கள் அதை இலாஸ்டிக் ரெஜிமைக் கடந்து சுமையேற்றினால் நீங்கள் அதை இங்கே அதிக சுமைக்கு ஏற்றுவீர்கள் இந்த கட்டத்தில் நீங்கள் இப்போது சுமைகளை விடுவிக்கிறீர்கள் நீங்கள் சுமைகளை விடுவிக்கும்போது நீங்கள் செய்த டிஃபார்மேஷன் முழுவதையும் நீங்கள் திரும்பப் பெற மாட்டீர்கள் அதன் ஒரு பகுதியை நீங்கள் திரும்பப் பெறுவீர்கள் நீங்கள் இது போன்ற ஒரு வளைவை அடிப்படையில் கண்டறிவீர்கள் சில நிரந்தர டிஃபார்மேஷன்கள் நிகழ்ந்திருக்கும் ஆனால் அங்கு இன்னும் ஓரளவு இலாஸ்டிக் பிஹேவியர் உள்ளது எனவே இது போன்ற ஒன்றை நீங்கள் காண்பீர்கள் இப்போது நீங்கள் சுமையேற்றினால் நீங்கள் மீண்டும் இந்த வளைவைக் கண்டறிவீர்கள் பொதுவாக இதுதான் நடக்கும் பின்னர் நீங்கள் மீண்டும் இந்த வளைவுக்கு இங்கே செல்வீர்கள் எனவே அனைத்து நடைமுறை நோக்கங்களுக்காகவும் மெட்டிரியல் வலுவாகிவிட்டதாகத் தெரிகிறது இது சில கற்பனை செய்யப்பட்ட விஷயம் அல்ல இது உண்மையில் நடக்கும் ஒன்று அதை நாம் பயன்படுத்துகிறோம் உதாரணமாக நீங்கள் ஒரு ஆட்டோமொபைலின் உடல் பலகைகளை எடுத்துக் கொண்டால் உங்களிடம் உள்ள எந்த காரும் உங்களிடம் உள்ள எந்த ஆட்டோமொபைலும் நீங்கள் உடல் பலகைகளை எடுத்துக் கொண்டால் பொதுவாக நடந்தது என்னவென்றால் அவர்கள் ஒரு தொகுதி மெட்டிரியலைப் பெற்றிருப்பார்கள் அது ஒரு ரோலிங் செயல்முறையின் மூலம் வைக்கப்படுகிறது அதாவது அது ரோலிங் மூலம் வைக்கப்படுகிறது அதனால் மெட்டிரியல் மிகவும் மெல்லியதாக செய்யப்படுகிறது இந்த செயல்முறையின் போது வடிவம் நிரந்தரமாக மாறுகிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே நாம் நிரந்தர பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனைக் கொண்டிருக்கிறோம் இந்த நிரந்தர பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் அந்த மெட்டிரியலில் நடக்கிறது அந்த மெட்டிரியல் செயல்முறையில் உண்மையில் வலுவாக மாறி வருகிறது இந்த பிஹேவியரைத்தான் நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் இதன் பொருள் என்னவென்றால் எலாஸ்டிக் டிஃபார்மேஷனின் போது சுமை அளவு இருக்கும் வரை மெட்டிரியல் வலுவடைந்து வருகிறது எலாஸ்டிக் டிஃபார்மேஷனுக்குப் பிறகு பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனின் நியாயமான நீளத்திற்கு பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனுக்குள் ஒரு நியாயமான பிட் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனைத் தொடங்கும்போது நீங்கள் மெட்டிரியலை உருக்குலைத்துக்கொண்டே இருக்கும்போது அந்த மெட்டிரியலில் நிகழும் பல்வேறு நிகழ்வுகளின் காரணமாகவும் இது வலுவடைகிறது அதனால் தான் அந்த மெட்டிரியல் வலுவாகிறது இந்த ரெஜிமிற்குள் அந்த மெட்டிரியலில் நடக்கும் நிகழ்வு என்ன இங்கே என்ன நடக்கிறது இதை வலுவாக்கும் அந்த நிகழ்வு என்ன நான் சொன்னது போல் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஏற்பட அணுக்களின் தளங்கள் நகர வேண்டும் இப்போது அணுக்களின் தளங்கள் நகர்விற்குத் தடையாக நீங்கள் செய்யும் எதையும் அது மேக்ரோஸ்கோபிக் அர்த்தத்தில் மெட்டிரியலை வலிமையாக்கியதாகத் தோன்றும் ஒரு செயல்முறையாக நமக்குக் காண்பிக்கும் அணுக்களின் தளங்கள் மிகவும் சுதந்திரமாக நகர முடியுமானால் மிகக் குறைந்த கூடுதல் அழுத்தத்துடன் அணுக்களின் பெரிய தளங்கள் அதிக எண்ணிக்கையிலான அணுக்களை நகர்த்தும் என்று அர்த்தம் அதாவது மெட்டிரியலின் வடிவம் மாறுகிறது ஏனெனில் அணுக்கள் நகர்கிறது ஒருவேளை அவை மாதிரியின் மேல் பாதியும் மாதிரியின் கீழ் பாதியும் இருந்திருக்கலாம் நீங்கள் அதை நகர்த்துகிறீர்கள் எனவே இந்த அணுக்கள் அனைத்தும் நகரத் தொடங்கியுள்ளன அவை அனைத்தும் வெவ்வேறு திசைகளில் நகர்கின்றன இயற்கையாகவே மாதிரியின் வடிவம் மாறுகிறது அணுக்களின் தளங்கள் எளிதில் நகரும் எனில் பலவீனமான மெட்டிரியல் என்றால் டிஃபார்மேஷன் மிக எளிதாக நிகழ்கிறது இது அடிப்படையில் இங்குள்ள யோசனை எனவே சில வகையான மெக்கானிசம்கள் அணுக்களின் தளங்கள் நகர்வதைத் தடுக்கின்றன அந்த வலுப்படுத்தும் மெக்கானிசம்கள் என்ன என்பதை இப்போது பார்ப்போம் அடிப்படையில் வலுப்படுத்தும் மெக்கானிசம்கள் சில வெவ்வேறு வழிகளில் நிகழ்கின்றன கிரெய்ன் அளவை குறைப்பதன் மூலம் வலுப்படுத்துவது என குறிப்பிடப்படும் ஒன்று நம்மிடம் உள்ளது நீங்கள் மெட்டிரியலை வலுப்படுத்த இது ஒரு வழி நாம் ஒரு ஸ்ட்ரெய்னை கடினப்படுத்துதல் அல்லது வேலையை கடினப்படுத்துதல் ஆகியவற்றைக் கொண்டிருக்கலாம் இது நீங்கள் மெட்டிரியலை வலுப்படுத்த மற்றொரு வழி திடமான தீர்வை வலுப்படுத்துதல் என்று ஏதாவது ஒன்றை நீங்கள் கொண்டிருக்கலாம் ஒரு மெட்டிரியலை வலுப்படுத்தக்கூடிய மூன்று முக்கிய வழிகள் இவை அந்த மெட்டிரியலில் நீங்கள் அதிகரித்த வலிமையைக் காணலாம் எனவே இதை ஒவ்வொன்றாக பார்ப்போம் கிரெய்னின் அளவு குறைப்பு என்று நாம் கூறும்போது பொதுவாக இங்குள்ள யோசனை என்னவென்றால் நீங்கள் ஒரு கரடுமுரடான மெட்டிரியலை எடுத்து மற்றும் அதே மாதிரியை நேர்த்தியான கிரெய்னாக எடுத்துக் கொண்டால் பொதுவாக நேர்த்தியான கிரெய்ன்கள் கரடுமுரடான கிரெய்னை விட கடினமானது மற்றும் வலிமையானது என்பதைக் கண்டுபிடுப்பீர்கள் இதை முதலில் புரிந்து கொள்ள கிரெய்ன்கள் என்னென்ன என்பது பற்றிய விரைவான யோசனையை நான் கொண்டிருக்க வேண்டும் அதாவது நீங்கள் அதை வெவ்வேறு இடங்களில் காணலாம் ஆனால் நிறைவு செய்வதற்காக அதை இங்கே பார்ப்போம் ஒட்டுமொத்த வெளிப்புற அளவு மற்றும் பரிமாணங்களின் அடிப்படையில் உங்களிடம் இங்கே இது போன்ற ஒரு மாதிரியும் ஒரே மாதிரியான மற்றொரு மாதிரியும் உள்ளது மாதிரியின் ஒரு பக்கத்திலிருந்து சரியான வரிசையில் அணுக்கள் இருந்து மாதிரியின் மறுபுறம் சரியான கிரிஸ்டலைன் வரிசையில் அணுக்கள் இருந்தால் பிறகு அங்கே ஒரு ஒற்றை கிரிஸ்டல் உள்ளது வழக்கமாக நமக்கு கிடைக்கும் மாதிரிகள் ஒற்றை கிரிஸ்டல்கள் அல்ல மாதிரியின் இடது பக்கத்திலிருந்து வலது மேல் முதல் கீழ் வரை பலவற்றையும் நீங்கள் சரியான கிரிஸ்டல் வரிசையில் வைத்திருக்க மாட்டீர்கள் அதற்குப் பதிலாக உங்களிடம் இருப்பது என்னவென்றால் இது போன்ற மாதிரியின் உள்ளே உங்களுக்கு பல்வேறு பகுதிகள் இருக்கும் எனவே இதற்குள் உங்களிடம் அணுக்களின் அனைத்து தளங்களும் சரியான வரிசையில் உள்ளன இங்கே நீங்கள் வேறு திசையில் தளங்களை வைத்திருக்கலாம் அதே தளத்தில் நாம் அனுமானிக்கலாம் இது சில கிரெய்ன்களைக் கொண்ட ஒரு மாதிரி இந்த விஷயத்தில் இது கரடுமுரடானது இங்கு 1 2 3 4 5 6 7 கிரெய்ன்கள் உள்ளன எனவே வெறும் 7 கிரெய்ன்கள் உள்ளன மற்றும் மாதிரி குறிப்பிட்ட பரிமாணத்தைக் கொண்டுள்ளது எனவே அதில் பல கிரெய்ன்கள் உள்ளன ஒரு கிரெயினானது கிரிஸ்டல் அமைப்பு பராமரிக்கப்படும் ஒரு பகுதி பின்னர் அந்த எல்லைக்குப் பிறகு இது கிரெய்னின் எல்லை என்று அழைக்கப்படுகிறது ஓரியன்டேஷன் கிரெய்ன் எல்லையில் மாறுகிறது இவை அனைத்தும் கிரெய்ன் எல்லைகள் இதன் குறுக்கே ஓரியன்டேஷன் மாறும் கிரெய்ன் எல்லையைத் தாண்டி வரிசையில் மற்றும் வரிசையின் நோக்குநிலையில் மாற்றம் உள்ளது இது மாற்றம் ஒழுங்கு இன்னும் உள்ளது ஆனால் அது வித்தியாசமாக நோக்குநிலை கொண்டது நீங்கள் மற்றொரு மாதிரியைக் கொண்டிருக்கலாம் உங்களிடம் இது போன்ற கிரெய்ன்கள் உள்ளன என்பதைத் தவிர அங்கு வெளிப்புற பரிமாணங்கள் நீங்கள் பார்த்த மாதிரியைப் போலவே இருக்கும் எனவே நான் இங்கே கிரெய்ன்களை எண்ண மாட்டேன் தெளிவாக அவை இங்கிருப்பதை விட இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் அதிகமாக உள்ளன பல கிரெய்ன்கள் பல சிறிய கிரெய்ன்கள் என்று நான் கூறுவேன் இந்த மாதிரியில் பல சிறிய கிரெய்ன்கள் உள்ளன ஆனால் வெளிப்புற பரிமாணம் ஒரே மாதிரியானது மற்றும் கருத்து ஒன்றுதான் அந்த கிரெய்னிற்குள் ஒரு சரியான கிரிஸ்டல் வரிசை உள்ளது கிரெய்ன் எல்லையைத் தாண்டி வரிசையில் மற்றும் வரிசையின் ஓரியன்டேஷனில் மாற்றம் உள்ளது இன்னும் வரிசையில் உள்ளது ஆனால் அது வித்தியாசமான ஓரியன்டேஷனில் உள்ளது எனவே உங்களிடம் சிறிய எண்ணிக்கையிலான சிறிய கிரெயின்கள் உள்ளன பொதுவாக உண்மையில் கிரெய்ன் அளவு என்று நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு தனித்துவமான மதிப்பு இருக்காது பொதுவாக கிரெய்ன் அளவுகளில் சில விநியோகம் இருக்கும் ஆனால் பொதுவாக உங்கள் இடதுபுறத்தில் ஒரு கோர்ஸ் கிரெய்ன் மெட்டிரியல் உள்ளது உங்கள் வலதுபுறத்தில் உள்ள ஒன்று ஃபைனர் கிரெய்னாகும் எனவே இது கோர்ஸ் கிரெய்ன் மற்றும் இது ஃபைன் கிரெய்ன் என்று நாம் கூறுவோம் தயவுசெய்து நினைவில் கொள்ளுங்கள் இது கோர்ஸ் மற்றும் ஃபைன் கிரெயின்களைப் பயன்படுத்துவதற்கான மிகவும் விளக்கமான சொல் மற்றும் பல வழிகளில் இது ஒரு ஒப்பீட்டு சொல் உங்கள் தொடக்க கிரெய்ன் என்ன என்பதையும் நீங்கள் பார்க்கும் மற்ற அளவையும் அடிப்படையாகக் கொண்டு ஃபைன் கிரெய்ன் கொண்ட மாதிரியைக் கொண்டிருக்கலாம் இது மாதிரியை மெருகூட்டும்போது நீங்கள் மெட்டலோகிராஃபி செய்யும் போது மைக்ரோஸ்கோப்பில் நாம் பொதுவாகக் காணும் ஒன்று அதை நீங்கள் முழுமையாக சுத்தம் செய்வதென்றால் பின்னர் ஒரு எட்சன்ட் பயன்படுத்தவும் அது எல்லா எல்லைகளையும் முன்னிலைப்படுத்தும் பின்னர் நீங்கள் மைக்ரோஸ்கோப்பின் கீழ் அதைப் பார்க்கலாம் முக்கியமாக நீங்கள் அதை மாதிரியின் அடிப்படையில் செய்யவில்லை அதைப் பார்க்க உங்களுக்கு ஒரு மைக்ரோஸ்கோப் கூட தேவையில்லை பொதுவாக ஒரு இரும்புத் தாள் அல்லது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட் ஷீட் மெருகூட்டப்பட்ட தாளை ஒரு ஹார்ட்வர் கடைக்குச் சென்று நீங்கள் வாங்கினால் திட்டுக்கள் இருப்பதைக் காண்பீர்கள் அல்லது சில சென்டிமீட்டர்கள் குறுக்கே சில அப்படி இருக்கும் நீங்கள் பல்வேறு திட்டுக்களைக் காண்பீர்கள் திட்டு வகை அடுக்கல் மற்றும் அது ஒரு சுத்தமான மேற்பரப்பு என்ற அளவிற்கு நீங்கள் பார்க்கும் திட்டுகள் உண்மையில் கிரெய்ன்கள் எனவே நீங்கள் பார்க்க ஒரு மைக்ரோஸ்கோப் கூட தேவையில்லை அது மிகவும் புலப்படும் இது நீங்கள் எடுக்கும் மற்றும் பார்க்கும் மாதிரியை அடிப்படையாகக் கொண்டது இது ஒரு கோர்ஸ் கிரெய்ன் மாதிரி பின்னர் ஒரு ஃபைன் கிரெய்ன் மாதிரி என்று அழைக்கப்படும் மற்றொரு விஷயம் உள்ளது அதனுடன் தொடர்புடைய சில திட்டங்களை நாம் முன் வைத்துள்ளோம் டிஃபார்மேஷன் செயல்முறை பற்றி நாம் பேசினோம் நீங்கள் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் செயல்முறைக்குச் சென்றவுடன் பின்னர் அணுக்கள் அல்லது அணுக்களின் தளங்கள் நகர வேண்டும் அணுக்களின் தளங்கள் நகரும் போது அவை தொடர்ந்து நகர்வதற்கு அவைகளுக்கு முன்னால் ஒருவிதமான ஒத்த சுற்றுச் சூழல் தேவைப்படுகிறது இதனால் அவை ஒரு குறிப்பிட்ட அளவைக் கொண்டிருக்கும் மேலும் அணுக்களின் அதே அளவிலான தளங்களின் தொகுப்பை இணங்கக்கூடிய இருப்பிடம் இருக்க வேண்டும் நீங்கள் அணுக்களின் ஒரு தளத்தை நகர்த்துகிறீர்கள் இது 10 பை 20 அணுக்கள் அளவு என்று கூறப்படுகிறது இது 10 அணுக்கள் குறுக்கே அணுக்களின் ரெக்டாங்குளர் தளம் என்று சொல்லலாம் எனவே நான் ஒரு சிறிய பதிப்பை 6 பை 4 வரை வரைவேன் இது நகர முயற்சிக்கும் 6 பை 4 அணுக்களின் தளம் இயற்கையாகவே அதற்கு 6 பை 4 அணுக்களுக்கு இடமளிக்கக்கூடிய மற்றொரு இருப்பிடம் தேவை பின்னர் அது தொடர்ந்து நகர்கிறது நகரும் அணுக்களின் இந்த தளம் உண்மையில் இது பொதுவாக அணுக்களின் அரை தளம் ஆகும் மேலும் இது நான் விவரிக்கும் விதத்தில் ஒரு அசைவு போன்றது என்று கருதினால் அது டிஸ்லோகேஷன் என்று அழைக்கப்படுகிறது இது அணுக்களின் தளம் பொதுவாக அணுக்களின் அரை தளம் இது ஒரு எட்ஜ் டிஸ்லோகேஷன் எனப்படும் டிஸ்லோகேஷன் ஆகும் உண்மையில் இது ஒரு எட்ஜ் டிஸ்லோகேஷன் என்று அழைக்கப்படுகிறது வேறு டிஸ்லோகேஷனும் உங்களுக்குச் சாத்தியம் எங்கள் நோக்கங்களுக்காக நாங்கள் இங்கே விவரிக்க முயற்சிக்கிறோம் என்பதைப் புரிந்து கொள்ள இது போதுமானது இது ஒரு எட்ஜ் டிஸ்லோகேஷன் இது நகர முயற்சிக்கிறது இப்போது இந்த எட்ஜ் டிஸ்லோகேஷன் நகர்வதற்கு இந்த 6 பை 4 செட் அணுக்களுக்கு இடமளிக்கக்கூடிய மற்றொரு இடத்தைக் கண்டுபிடிக்க வேண்டும் பின்னர் அது அப்படித்தான் நகரும் நீங்கள் மெட்டிரியலை உட்புறமாக உருக்குலைக்கும்போது இதுதான் நடக்கிறது அணுக்களின் பல தளங்கள் நகர்கின்றன அவை அனைத்தும் நகர முயற்சிக்கின்றன மேலும் அவை அனைத்தும் அவர்கள் நகர்த்த முயற்சிக்கும் இந்த விசையை இணங்குவதற்காக நகர்கின்றன அந்த இடத்திற்கு செல்ல அவைகளுக்கு முன்னால் இதேபோன்ற இடம் தேவை அது நடக்கும் ஏனென்றால் அவைகளுக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் 6 ஆல் 4 தொகுப்பு அணுக்கள் அவைகளுக்கு முன்னால் இருக்கும் இடத்திற்கு நகரும் இது ஒரு தொடர் செயல்முறை போன்றது ஒரு தளம் நகர்ந்தால் அதன் பின்னால் உள்ள தளம் நகரும் மற்றும் பல அதனால் அப்படித்தான் அது நகரும் ஒவ்வொரு முறையும் அணுக்களின் தளம் ஒரு எல்லை மீது மோதும் எனவே அணுக்களின் தளம் சில கிரிஸ்டல் அமைப்பைக் கொண்டுள்ளது அது இந்த திசையில் ஒரு குறிப்பிட்ட தளம் மற்றும் பல இது இந்த திசையில் சில இடைவெளிகள் கொண்ட 6 பை 4 தளம் ஏனென்றால் அது அந்த மெட்டிரியலின் கிரிஸ்டல் இடைவெளி நீங்கள் ஒரு எல்லையைத் தாக்கும் போது எல்லையின் ஒரு பக்கத்தில் உள்ள அந்த இடைவெளியின் ஓரியன்டேஷன் எல்லையின் மறுபுறத்தில் உள்ள இடைவெளியுடன் வேறுபடுகிறது ஆகையால் அந்த எல்லைக்கு வரும் இந்த அணுக்களின் தளம் அந்த எல்லையைத் தாண்டி எளிதாக நகர முடியாது அது அந்த எல்லையை அடைகிறது மேலும் அந்த எல்லை குறுக்கே செல்ல ஒரு தடையாக செயல்படுகிறது ஆகையால் இந்த அணுவின் தளம் இப்போது எல்லையைக் கடக்க போராடுகிறது எனவே விசையை இன்னும் அதிகமாக தடுக்கிறது நீங்கள் மாதிரி மீது விசையைப் பயன்படுத்த முயற்சிக்கிறீர்கள் நீங்கள் அதை மேலும் உருக்குலைக்க முயல்கிறீர்கள் இது ஏற்கனவே வடிவத்தை மாற்றத் தொடங்கியுள்ளது அதை இன்னும் மாற்ற முயற்சிக்கிறோம் ஆனால் அது நடக்க அணுக்கள் நகர வேண்டும் அவை நகர முயற்சிக்கின்றன அவை சிறிது தூரம் செல்லத் தொடங்கியுள்ளன பின்னர் அவை ரோடிப்ளாக்கில் மோதுகின்றன அடிப்படையில் ரோடிப்ளாக் ஒரு எல்லை ஆகும் நீங்கள் எல்லையை அந்த கிரெய்னின் சுவரை மோதுகிறீர்கள் அணுக்களின் தளம் நகர முடியாது ஆகையால் நீங்கள் அழுத்தத்தைப் பயன்படுத்துகிறீர்களேயானாலும் அது அந்தச் சுவருக்கு எதிராகத் தன்னைத் தானே தள்ளிக்கொண்டிருக்கிறது ஆனால் குறுக்கே தாண்டிச் செல்ல முடியவில்லை அது அங்கேயே சிக்கியுள்ளது மேலும் அது மெட்டிரியல் வலுவடைந்தது போல் பிரதிபலிக்கிறது அணுக்களின் இந்த தளங்கள் அனைத்தும் சென்று பல்வேறு எல்லைகளை மோதும் அவை நம் விசையை இன்னும் அதிகமாக எதிர்க்கத் தொடங்குகின்றன அதுவே மெட்டிரியல் வலுவானதாகத் தோன்றச் செய்கிறது இயற்கையாகவே மெட்டிரியலுக்குள் இருக்கும் எல்லைகள் அதிகமாக இருந்தால் அணுக்களின் தளங்கள் அந்த எல்லைகளை விரைவாகத் தாக்கும் ஒரு பெரிய அரங்கில் மக்கள் வரிசையில் நடப்பதை விட இது வேறுபட்டதல்ல எனவே அவர்கள் அரங்கின் ஒரு முனையிலிருந்து அரங்கின் மறுமுனைக்குச் செல்லலாம்அவை சுவரை சரியாகத் தாக்கும் முன் சற்று தொலைவில் இருக்கும் மறுபுறம் அதே அரங்கில் நீங்கள் நிறைய தடைகளை நடுவில் வைத்தால் அதே வரிசையில் இருக்கும் மக்கள் மிக விரைவில் தடைகளை மோதத் தொடங்குவார்கள் ஆகவே அவர்களால் அவ்வளவு எளிதில் செல்ல முடியாது இதுதான் இங்கே செல்லுபடியாகும் அனாலஜி உங்களிடம் இந்த அணுக்களின் தளத்தின் டிஸ்லோகேஷன் உள்ளது அது எல்லையை மோதும் அது நகராது எல்லையை மோதும் முன் அதை நகர்த்துவதற்கு நீங்கள் அதிக இடைவெளியைக் கொடுக்கிறீர்கள் எனில் வலுவாகத் தொடங்குவதற்கு முன்பு மெட்டிரியல் இன்னும் உருக்குலைந்துவிடும் என்று தோன்றுகிறது பொதுவாக நீங்கள் மெட்டிரியலை வலுப்படுத்தலாம் அல்லது மெட்டிரியலை டிஃபார்மேஷனை எதிர்க்கச் செய்யலாம் இதைத்தான் கிரெய்ன் அளவைக் குறைப்பதன் மூலம் பலப்படுத்துவதாக நாம் அழைக்கிறோம் மாதிரி அளவைக் குறைக்கவில்லை இந்த விஷயத்தில் மாதிரி அளவு ஒன்றே மாதிரியில் உள்ள கிரெய்ன்கள் சிறிய அளவாகிவிட்டன எனவே இது கிரெய்ன் அளவைக் குறைப்பதன் மூலம் பலப்படுத்தும் செயல்முறையாகும் நம்மிடம் ஸ்ட்ரெய்னை கடினப்படுத்துதல் அல்லது வேலையை கடினப்படுத்துதல் என்று அழைக்கப்படும் ஒன்று இருக்கலாம் இது பொதுவாக இந்த யோசனையால் கைப்பற்றப்படுகிறது ஒரு வளையும் தன்மையுள்ள மெட்டிரியல் என்பது பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனால் மிக எளிதில் உருக்குலைந்து கடினமாகவும் வலுவாகவும் ஆகிறது நீங்கள் எவ்வளவு அதிகமாக மெட்டிரியலை உருக்குலைக்கிறீர்களோ அவ்வளவு வலுவாகிறது எனவே அது வலுவாக மாற ஒரு காரணம் என்னவென்றால் அணுக்களின் தளம் இப்போது கிரெய்ன் எல்லையாக இருக்கும் அந்த எல்லைச் சுவரை மோதும் ஆகையால் அது வலுவடையத் தொடங்கும் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஆனால் நீங்கள் அந்த மெட்டிரியலின் மீது அந்த அழுத்தத்தைச் செலுத்தும்போது ஒவ்வொரு கிரெய்னிலும் அணுக்களின் ஒரே ஒரு தளம் மட்டுமே நகர வேண்டும் என்பது அவசியமில்லை என்பதுவும் உண்மைதான் அது அவ்வாறு செயல்படாது அணுக்களின் ஒரே ஒரு தளம் மட்டுமே நகர வேண்டியதில்லை நீங்கள் அணுக்களின் பல தளங்களை நகர்த்தத் தொடங்கலாம் இப்போது அங்கு போட்டி செயல்முறைகள் நடைபெறுகின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருபுறம் இது ஒரு கிரிஸ்டல் மெட்டிரியல் கிரிஸ்டல் மெட்டிரியல் வரையறை மூலம் கிரிஸ்டல் நிலையில் இருக்கும்போது குறைந்த ஆற்றல் நிலையைக் கொண்டுள்ளது இது x திசையில் y திசையில் z திசையில் சில இன்டெர் அட்டாமிக் தூரங்களை பராமரிக்க விரும்புகிறது நீண்ட கால இடைவெளியில் அந்த வரிசையை வைத்திருக்க விரும்புகிறது எனவே இதைத்தான் செய்ய முயற்சிக்கிறது ஒவ்வொரு முறையும் நீங்கள் எடுக்கும் போது அல்லது அரை தளத்தை ஒரு திசையில் நகர்த்தத் தொடங்கும் போது மற்றொரு அரை தளத்தை வேறு திசையில் நகர்த்தினால் உங்களிடம் தொடர்ச்சியான தளங்கள் இருக்கும் அவை அந்த தளத்தின் விளிம்பில் அணுக்களின் தொடர் அல்ல அந்த தளத்தின் விளிம்பில் அணுக்களின் தொகுப்பு அவற்றின் பிணைப்புகள் நிறைவடையவில்லை எனவே ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு தளத்தை உடைத்து அதை நகர்த்தத் தொடங்கும்போது அந்த கிரிஸ்டல் வரிசையை சீர்குலைக்கிறீர்கள் எனவே இது அதன் கிரிஸ்டலைன் வரிசை நிலைக்கு மீண்டும் செல்ல விரும்புகிறது இது இந்த உடைந்த அப்ஸ்டேட்டில் குறிப்பாக பேசுவதற்கு வசதியாக இல்லை இது அதன் மிகக் குறைந்த ஆற்றல் நிலை அல்ல இப்போது அந்த வழியில் நகரும் அணுக்களின் தளம் உங்களிடம் இருக்கிறது உங்களிடம் இந்த வழியில் நகரும் அணுக்களின் தளம் மற்றொன்று இருக்கிறது அவை வந்து ஒன்றின் மீது ஒன்று மோதும் அவை ஒன்றின் மீது ஒன்று மோதும்போது இது டிஸ்லோகேஷன் குவியல் என்று அழைக்கப்படுகிறது மெட்டிரியலின் டிஃபார்மேஷனை செயல்படுத்த முயற்சிக்கும் டிஸ்லோகேஷன் ஒன்றின் மீது ஒன்று முட்டிக் கொள்கின்றன இந்த செயல்பாட்டில் அவை ஒன்றிற்கு ஒன்று தடையாகின்றன மேலும் செயல்பாட்டில் அவை டிஃபார்மேஷனை எதிர்க்கின்றன இந்த டிஸ்லோகேஷன்கள் நகரும் என்பதால் டிஃபார்மேஷன் தானே நிகழ்கிறது ஆனால் உங்களிடம் இந்த டிஸ்லோகேஷன்கள் பல இருந்தால் அவர்கள் ஒருவருக்கொருவர் வழியில் செல்கிறார்கள் இது பல்வேறு திசைகளில் நகர முயற்சிக்கும் நபர்களின் வரிசைகளைக் கொண்டுள்ளதைப் போன்ற ஒரு நெரிசலான அறை போல மாறுகிறது மேலும் அவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் முட்டிக்கொள்கின்றனர் அவை எல்லையைக் கூட மோதவில்லை அவை அந்த மெட்டிரியலின் எல்லையை மோதவில்லை கிரெய்ன் அளவை மோதவில்லை ஒன்றின் மீது ஒன்று முட்டிக்கொள்கின்றன அவை ஒன்றின் மீது ஒன்று மோதிக்கொள்வதால் அவை எந்தவொரு ஒருங்கிணைந்த முறையிலும் செல்வது மிகவும் கடினமாகிவிடுகிறது இதுதான் இந்த மெட்டிரியல் உருக்குலைக்கப்பட்டதால் இந்த ஸ்ட்ரெய்ன் கடினப்படுத்துதல் அல்லது வேலை கடினப்படுத்துதல் ஆகியவற்றிற்கு வழிவகுக்கும் யோசனை ஆகும் எனவே உண்மையில் நான் உங்களுக்கு வழங்கிய ஆட்டோமொபைல் பயன்பாடுகளுக்குப் பயன்படுத்தப்படும் இந்த ஷீட் மெட்டல் உதாரணத்தை நீங்கள் எடுத்துக் கொண்டால் பொதுவாக நீங்கள் அதை எவ்வளவு அதிகமாக உருட்டினாலும் அது வலுவடைந்து வருகிறது ஏனென்றால் நீங்கள் அமைப்பினுள் அதிக டிஸ்லோகேஷன்களைச் செய்கிறீர்கள் மேலும் அவை அனைத்தும் ஒன்றிற்கு ஒன்று சண்டையிடுகின்றன மேலும் அவை அடிப்படையில் ஒன்றிற்கு ஒன்று பின்னிப் பிடிக்கின்றன இதன் விளைவாக நீங்கள் 1 மில்லிமீட்டர் தடிமனான தாளுடன் தொடங்கினீர்கள் அதை அரை மில்லிமீட்டர் தடிமனான தாள் வரை உருட்டினீர்கள் பாதியில் இருந்து மீண்டும் கால் பங்குக்குச் செல்ல நீங்கள் விரும்பினால் அது மீண்டும் 50 குறைப்பு உங்களுக்குத் தேவைப்படும் அழுத்தத்தின் அளவு நீங்கள் ஒன்றிலிருந்து பாதிக்கு செல்ல வேண்டியதை விட மிக அதிகமாக இருப்பதை நீங்கள் கண்டறிவீர்கள் எனவே அந்த செயல்முறை டிஸ்லோகேஷன் குவியல் மற்றும் ஸ்ட்ரெய்ன் கடினப்படுத்துதல் அல்லது வேலை கடினப்படுத்துதல் என்று அழைக்கப்படுகிறது நான் சொன்னது போல இந்த திசையில் நகரும் அணுக்களின் தளம் அந்த திசையில் நகரக்கூடிய அணுக்களின் மற்றொரு தளம் மற்றும் அந்த திசையில் நகரும் அணுக்களின் மூன்றாவது தளம் ஆகியவை இருப்பதால் ஸ்ட்ரெய்ன் கடினப்படுத்துதல் அல்லது ஒர்க் கடினப்படுத்துதல் எளிமையாக நிகழ்கிறது அவை அனைத்தும் ஒன்றின் மீது ஒன்று மோதிக்கொள்ளத் தொடங்குகின்றன ஒட்டுமொத்த மெட்டிரியலை இந்த திசையில் உருக்குலைக்க முயற்சிக்கிறது அவை அனைத்தும் நகரும் அவை அனைத்தும் ஒன்றின் மீது ஒன்று மோதிக்கொள்ளத் தொடங்குகின்றன மேலும் அந்தச் செயல்பாட்டில் நிகழ்கிற ஸ்ட்ரெய்ன் கடினப்படுத்துதல் அல்லது வேலை கடினப்படுத்துதல் உங்களிடம் உள்ளது நீங்கள் வலுப்படுத்துவதைச் செய்ய வேறு ஒரு வழி உள்ளது அது திடமான தீர்வு வலுப்படுத்துதல் என்று அழைக்கப்படுகிறது எனவே திடமான தீர்வை வலுப்படுத்துவது வெறுமனே ஒரு மெட்டிரியல் வலுவடைவதாகும் ஏனெனில் அது தூய்மையானது அல்ல அதில் செருகப்பட்டுள்ள தூய்மையற்ற அணுக்கள் உள்ளன இப்போது தூய்மையற்றது என்பது ஒரு பொதுவான சொல் மட்டுமே அதன் ஆங்கில பயன்பாட்டில் இது ஒரு மோசமான விஷயம் போல் தோன்றும் ஆனால் இந்த விஷயத்தில் அது அவசியமில்லை இந்த விஷயத்தில் தூய்மையற்றது என்று நாம் கூறும்போது நாம் வெறுமனே அங்குள்ள அணுக்களின் முதன்மைத் தொகுப்பிலிருந்து வேறுபட்ட ஒரு அணுவைக் குறிக்கிறோம் உங்களிடம் நிக்கல் மற்றும் காப்பர் இருந்தால் எடுத்துக்காட்டாக உங்களிடம் நிக்கல் மற்றும் காப்பரின் சில சிறிய சதவிகிதம் அல்லது அது போன்ற ஏதாவது இருந்தால் ஒரு காப்பர் தளத்தில் அமர்ந்திருக்கும் அந்த நிக்கல் அணு ஒரு தூய்மையற்றதாக கருதப்படுகிறது அது சில பலப்படுத்துதலுக்கு ஏன் வழிவகுக்கிறது எனவே நீங்கள் மீண்டும் ஒரு அனாலஜியைப் பற்றி யோசிக்க முடியும் இது நான் சொல்வதை விட வேறுபட்டதல்ல இது அணுக்களின் தளங்கள் நகர வேண்டும் என்ற இந்த யோசனைக்கு மீண்டும் வருகிறது மேலும் அங்கு இருக்கும் அணுக்கள் மிகவும் வேறுபட்டவை எனில் அணுக்களின் தளத்தின் நகர்வில் அது மிக கடினமானதாகும் இது ஒரு வழவழப்பான சாலையில் செல்வதை விட வேறுபட்டதல்ல நீங்கள் ஒரு வழவழப்பான சாலையில் வாகனம் ஓட்டினால் நீங்கள் மிகவும் சுமூகமாக நகர்கிறீர்கள் நீங்கள் ஒரு நல்ல வேகத்தில் ஓட்ட முடியும் மறுபுறம் உங்களிடம் ரோடு பம்ப் இருந்தால் அல்லது ஒரு குடைவுக்குழி கூட இருந்தால் அது ஒரு கடினமான அனுபவமாக மாறும் சாலையில் ஒரு பம்ப் இருப்பதால் சாலையில் ஒருவித வேகத்தடை ஒரு குழி இருந்தால் நீங்கள் வேகத்தை மெதுவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீர்கள் இந்த தூய்மையற்ற அணுக்கள் அடிப்படையில் என்ன செய்கின்றன என்பதுவும் அதுதான் அணுக்களின் அந்த வரிசையின் தொகுப்பில் உள்ள ஒரு பிணைப்பு அங்குள்ள மற்ற அனைத்து பிணைப்புகளை விட வலுவானதாகவோ அல்லது பலவீனமாகவோ இருக்கும் சூழ்நிலையை அவை உருவாக்குகின்றன அல்லது உங்களிடம் ஒரு கூடுதல் தொங்கும் பிணைப்பு உள்ளது அது வேறு எதையாவது இணைக்க முயற்சிக்கிறது மற்ற எல்லா இருப்பிடங்களுடனும் ஒப்பிடும்போது ஒரு இருப்பிடத்தில் வேறுபட்ட ஏதோ ஒன்று உங்களிடம் உள்ளது அணுக்களின் தொகுப்பு நகரத் தொடங்கும் போது அந்த இடத்தில் இந்த ஏற்றத்தாழ்வு சிக்கல்களை உருவாக்குகிறது மெட்டிரியல் செல்ல வேண்டிய அளவுக்கு சீராக நகராது அது அணுக்களின் தளம் நகர்த்தப்படுவதைப் போல சீராக நகராது மேலும் இது மெட்டிரியல் வலுவாகிவிட்டது போலவும் எல்லாவற்றிற்கும் நாம் சொல்லும் அனைத்து நடைமுறை நோக்கங்களுக்காகவும் பிரதிபலிக்கும் தருணத்திற்கு திறம்பட ஒரு தடையாக அமைகிறது மெட்டிரியல் வலுவாகிவிட்டது என்று நாம் கூறுகிறோம் எனவே இது திடமான தீர்வு வலுப்படுத்தலுடன் தொடர்புடைய பலப்படுத்தும் இயங்குமுறையாகும் நான் சொன்னது போல் இது அடிப்படையில் அணுக்களின் ஆட்டத்தவர் இது நகர முயற்சிக்கும் இது டிஸ்லோகேஷன் ஆகும் இங்கே எல்லா இடங்களிலும் ஒரு குறிப்பிட்ட வகை அணுக்கள் உங்களிடம் உள்ளன எப்போதுமே நீங்கள் வேறு ஏதேனும் ஒரு அணுவைக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே நான் அதை சற்று பெரிதாக்குவேன் இது சற்றே பெரிய அணு என்று சொல்லலாம் அது உங்களிடம் இருக்கும் மற்றொரு அணுக்களின் தளத்தின் திசையில் செல்ல முயற்சிக்கிறது மற்றும் அணுக்களின் தளம் எல்லாம் சிவப்பு நிறத்தில் உள்ளது இவை அனைத்தும் ஒரே மாதிரியான அணுக்கள் இந்த அணு எங்காவது இங்கு நகர்த்தப்பட வேண்டும் அந்த அணு எங்காவது அங்கு நகர்த்தப்பட வேண்டும் பின்னர் நீங்கள் இந்த அணுக்களின் தளத்தை நகர்த்த முயற்சிக்கும்போது அது ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் மேலும் இந்த திடமான தீர்வு வலுப்படுத்துதல் அவ்வாறு தான் நடக்கிறது எனவே ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெய்ன் வளைவில் நாம் இங்கே பார்த்தது என்ன என்பதை நீங்கள் திரும்பிப் பார்த்தால் இங்குவரை நான் சொன்னது போல் யீல்டு ஸ்ட்ரென்த்தானது எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஆகும் நீங்கள் சுமைகளை விடுவிக்கிறீர்கள் அது திரும்பிச் செல்கிறது நகரும் அணுக்களின் தளங்கள் உண்மையில் உங்களிடம் இருக்கவில்லை ஆனால் யீல்டு ஸ்ட்ரென்த்திற்கும் அணுக்களின் தளங்கள் நகரத் தொடங்கியிருக்கும் டென்ஸைல் ஸ்ட்ரென்த்திற்கும் இடையில் நடக்கும் வலுப்படுத்துதலை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் அவை கிரெய்ன் எல்லைகளை மோதத் தொடங்கியுள்ளன ஏனெனில் அது எளிதில் டிஃபார்மேஷனைத் தடுக்கும் ஒன்று அல்லது அவை ஒன்றின் மீது ஒன்று மோதிக்கொள்ளத் தொடங்கியுள்ளன ஒரு கிரெய்ன் அளவை வலுப்படுத்துவது என்பது மெட்டிரியல் வலுப்படுத்துவதில் மிக முக்கியமான பகுதியாகும் இதை மிக விரிவாகப் படித்த மக்கள் உள்ளனர் இது 1951 இல் ஹால் மற்றும் 1953 இல் பெட்ச் ஆகியோரால் ஆய்வு செய்யப்பட்டது எனவே ஹால் பெட்ச் சமன்பாடு அல்லது ஹால் பெட்ச் உறவு என்று ஒரு உறவு உள்ளது உண்மையில் இந்த ஆண்டுகளில் அறிவியல் சற்று மாறிவிட்டது என்பதை நீங்கள் காணலாம் இந்த 2 நபர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட 2 ஆய்வுகளுக்கு இடையில் 2 ஆண்டுகள் வித்தியாசம் உள்ளது ஆனால் இது ஒரு போதுமான பங்களிப்பாகக் கருதப்பட்டு அவர்கள் இருவருக்கும் கௌரவம் வழங்கப்பட்டுள்ளது அடிப்படையில் மெட்டிரியலின் யீல்டு ஸ்ட்ரென்த் ஒருவித லாட்டிஸ் ஃபிரிக்க்ஷன் கான்ஸ்டன்ட் தொடர்புடையது என்று உறவு கூறுகிறது மேலும் உங்களுக்கு இங்கே மற்றொரு கான்ஸ்டன்ட் உள்ளது d 12 சிக்மா y என்பது d 12 க்கு ப்ரோபோர்ஷனலாகும் இது நாம் காணும் அடிப்படை சமன்பாடு இங்கு d என்பது சராசரி கிரெயின் அளவு d என்பது விகுதி டி இன் மதிப்பு சிறியது எனில் அந்த உறுப்பின் மதிப்பு பெரியது ஆகையால் உங்கள் சிக்மா y மேலே ஏறத் தொடங்குகிறது இதுவே ஹால் பெட்ச் உறவு இந்த சமன்பாட்டின் ஒரு வரைதலை நீங்கள் உண்மையில் செய்தால் நாம் d 12 யை இங்கே சிக்மா y ஐ இங்கே எழுதுகிறோம் அது போன்ற ஒரு வரைபடத்தை நீங்கள் காண்பீர்கள் எனவே இது நீங்கள் பார்க்கும் பொதுவான வரைபடம் நீங்கள் இங்கே ஸ்லோப் ky இன் மதிப்பைக் காண்பீர்கள் ky என்பது இந்த வளைவின் ஸ்லோப் முக்கியமாக நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் கிரெய்ன் அளவை வலுப்படுத்துவதற்கான பொதுவான யோசனை என்னவென்றால் நீங்கள் கிரெய்ன் அளவைக் குறைக்கும்போது மெட்டிரியல் வலுவடைந்து வருகிறது ஆகையால் ky நேர்மறையானது எனவே இது நேர்மறையானது இது தான் ஹால் பெட்ச் உறவின் யோசனை என்று அது கூறுகிறது Ky என்பது ஒரு நேர்மறை மாறிலி நேர்மறை கான்ஸ்டன்ட் மற்றும் ஹால் பெட்ச் பிஹேவியர் அந்த மெட்டிரியலால் காட்டப்படுவதைக் குறிக்கிறது அடிப்படையில் இது மிகப் பெரிய அளவிலான அளவுகளுக்கும் பரந்த அளவிலான மெட்டிரியல்களுக்கும் உண்மையாக இருக்கும் என்று ஆகிறது எனவே ஒரு பெரிய அளவிலான அளவுகளுக்கும் பரந்த அளவிலான மெட்டிரியல்களுக்கும் இது உண்மை நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் இது எல்லா அளவுகளுக்கும் உண்மையில்லை இது ஒரு பெரிய அளவிலான அளவுகளுக்கு மட்டுமே உண்மை இது மக்கள் பின்னர் கண்டுபிடித்த ஒன்று எனவே அவர்கள் சோதனை செய்தபோது அவர்கள் பல அளவுகளில் சோதனை செய்தனர் இது ஒரு நேர்மறையான ஸ்லோப்புடன் ஒரு நேர் கோடாக மிகவும் நேர்த்தியாகக் காட்டப்பட்டது எனவே இது மெட்டிரியல் காண்பிக்கும் ஒரு விதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது எதிர்பார்ப்பு என்னவென்றால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிலான அளவுகளை ஆராய்ந்திருந்தாலும் அதாவது அளவுகளின் தொகுப்பிலும் பரந்த அளவிலான மெட்டிரியல்களிலும் இது தொடர்ந்து காண்பிக்கப்படுவதால் குறைந்த பட்சம் ஆரம்பத்தில் உள்ள பொதுவான உணர்வு என்னவென்றால் நீங்கள் உண்மையில் இந்த உறவை மிகப் பெரிய அளவிலான அளவுகளில் வைத்திருக்க வேண்டும் இந்த சமன்பாட்டிற்கு ஒரு வரம்பு இருக்க வேண்டிய உடனடி தெளிவான காரணம் எதுவும் இல்லை ஆனால் அறிவியலின் பல அம்சங்களைக் கொண்டிருப்பதால் இந்த சமன்பாட்டின் பொருந்தக்கூடிய தன்மைக்கு மக்கள் சில சுவாரசியமான வரம்புகளைப் பின்னாளில் கண்டறிய முடிந்தது ஹால் பெட்ச் சமன்பாட்டால் விவரிக்கப்படுவதிலிருந்து வேறுபட்ட பிஹேவியரை நீங்கள் பார்த்துள்ளீர்கள் அங்குதான் நானோ அளவின் விளைவு வருகிறது நானோ அளவின் விளைவு மற்றும் அது ஹால் பெட்ச் சமன்பாட்டை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை அடுத்த வகுப்பில் காண்போம் ஹால் பெட்ச் சமன்பாட்டால் விவரிக்கப்படாத ஒரு பிஹேவியர் இப்போது உங்களிடம் இருந்தால் நிச்சயமாக ஹால் பெட்ச் உறவைக் காட்டாத மெட்டிரியல்களில் செயல்படும் நிகழ்வு என்ன என்பதை முயற்சித்துப் புரிந்துகொள்வதும் சமமான அளவில் முக்கியம் எந்த சூழ்நிலையில் அந்த நிகழ்வுகள் குறிப்பிடத்தக்கவை மேலும் இந்த ஹால் பெட்ச் அல்லாத பிஹேவியர் எப்போது தோன்றும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் அல்லது எதிர்நோக்கலாம் அல்லது கணிக்க முடியும் எனவே இது நானோ அளவின் விளைவை மேலும் அடுத்தடுத்த வகுப்புகளில் நாம் அதை விரிவாகக் காண்போம் சுருக்கமாக ஒரு மெட்டீரியல் வலுவாக மாற பல காரணங்கள் உள்ளன பெரும்பாலான நேரங்களில் ஒரு பொறியியல் அர்த்தத்தில் நாம் பொதுவாக மெட்டிரியலை வலுவானதாக்க முயற்சிக்கிறோம் எனவே மெட்டிரியலை வலுப்படுத்த பல வழிகளைக் கொண்டிருப்பது எங்களுக்கு மிகவும் நல்லதாக இருக்கிறது பெரும்பாலான நேரங்களில் அது பயன்படுத்தப்பட வேண்டிய இறுதி நிலையில் மெட்டிரியல் வலுவானதாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அது இறுதியாக ஒரு தாளாக இருக்கப் போவதாக இருந்தால் பின்னர் அந்த இறுதி தாள் வடிவத்தில் அது நீங்கள் விரும்பும் வலிமையான வலுவுடன் இருக்க வேண்டும் அது இறுதி விளைபொருளில் மிகவும் வலுவான மெட்டிரியலாக இருக்கும் மறுபுறம் நீங்கள் அந்த மெட்டிரியலை அந்த வடிவத்திற்கு கொண்டு செல்ல உண்மையில் வேலை செய்யும் போது அந்த மெட்டிரியல் பலவீனமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் இதனால் அதிக ஆற்றலை வீணாக்காமல் அதிகம் செலவு செய்யாமல் அந்த வடிவத்திற்கு நீங்கள் அதைப் பெற முடியும் இதனால்தான் வலுப்படுத்தும் மெக்கானிசம்களைப் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம் எந்த நிபந்தனையின் கீழ் நீங்கள் அந்த மெட்டிரியலை ஒரு மென்மையான மெட்டிரியலாக வைத்திருக்க முடியும் என்றால் நீங்கள் அதை ஒரு மென்மையான பொருளாக வைத்து அதன் வடிவத்தை சிக்கலான நல்ல மற்றும் சுவாரசியமான உங்கள் இறுதி பயன்பாட்டிற்கு மாற்றுவீர்கள் பின்னர் அதை எவ்வாறு வலுப்படுத்துவது அந்த வலுவான முறையில் கடைசி வடிவத்திற்கு நீங்கள் அதைப் பெறுவீர்கள் அதனால்தான் இந்த மெக்கானிசம் மிகவும் முக்கியமானது நீங்கள் வேண்டுமென்றே அந்த மெட்டிரியலின் நிலையை மாற்றலாம் மற்றும் நீங்கள் இதை செய்ய பல்வேறு வழிகள் உள்ளன பொதுவாக உண்மையில் மெட்டலர்ஜிக்கல் செயல்முறைகளில் வெப்ப சிகிச்சை என்பது இது செய்யப்படும் நிலையான வழியாகும் வெப்ப சிகிச்சையைப் பயன்படுத்தி மாதிரியின் ஒட்டுமொத்த வடிவத்தை மாற்றாமல் கிரெய்ன் அளவை மாற்றலாம் எனவே நீங்கள் மிகச் சிறிய அளவிலான மாதிரியை எடுத்துக் கொள்ளலாம் பின்னர் நீங்கள் வெப்ப சிகிச்சையளித்தால் பெரிய கிரெய்ன் மாதிரியைப் பெறலாம் மாதிரி இப்போது மென்மையாக இருப்பதால் நீங்கள் அதை உருக்குலைக்க முடியும் மேலும் நன்கு சிந்திக்கப்பட்ட முறையில் இந்த செயல்முறையைச் செய்யுங்கள் நீங்கள் விரும்பும் இறுதி பரிமாணத்தையும் நீங்கள் விரும்பும் இறுதி வடிவத்தையும் நீங்கள் விரும்பும் அந்த இறுதி வடிவத்தை நீங்கள் அடையும்போது அது மீண்டும் ஒரு ஃபைன் கிரெய்ன் மெட்டிரியலாக இருக்கும் மேலும் எந்த கட்டத்தில் நீங்கள் விளைபொருளை வலுவானதாக ஆனால் சரியான வடிவம் கொண்டதாக ஒப்படைப்பீர்கள் அங்கு செல்வதற்கு நீங்கள் செய்த உங்கள் செயலாக்கத்தில் நீங்கள் குறைந்த ஆற்றலை அல்லது முடிந்தவரை குறைந்த ஆற்றலைச் செலவிட்டீர்கள் ஏனென்றால் எல்லா செயலாக்கத்திலும் நீங்கள் செய்து கொண்டிருந்த அனைத்து செயலாக்கத்திலும் இது ஒரு மென்மையான மெட்டிரியல் எப்படியிருந்தாலும் பொருட்களை வலுப்படுத்துவதற்கு பல காரணங்கள் உள்ளன பொதுவாக இது மேம்பட்ட இயந்திர பண்புகளில் விளைகிறது அல்லது அதுதான் விரும்பப்படுகிறது இந்த மேம்பட்ட இயந்திர பண்புகளைப் பெறுவதற்கான பாதையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மெட்டிரியலில் பொதுவாக கிரெய்ன் அளவு குறைவதால் வலுவடைகின்றன எனவே நாம் பார்த்த வெவ்வேறு மெக்கானிசம்களில் ஒரு திடமான தீர்வு வலுப்படுத்துதல் இருக்கலாம் என்பதை நாம் கண்டோம் ஸ்ட்ரெய்ன் கடினப்படுத்துதல் இருக்கக்கூடும் என்பதைக் கண்டோம் இது டிஃபார்மேஷன் நிகழும்போது அடிப்படையில் வலுப்பெறுகிறது இதுவும் கிரெய்னின் அளவு வலிமையை பாதிக்கும் மற்றொரு வாய்ப்பாகும் இந்த விஷயத்தில் மொத்த டிஃபார்மேஷனின் அளவு ஒரே மாதிரியாக இருந்தாலும் சிறிய கிரெய்ன் அளவிலான மெட்டிரியல் பெரிய கிரெய்ன் அளவிலான மெட்டிரியலை விட அதிக வலிமையைக் காட்டுகிறது எனவே உங்களிடம் ஒரு கிரெய்ன் அளவு இருந்தால் அது மற்றொன்றை விட 10 மடங்கு அதிகம் அல்லது அதை விட 9 மடங்கு அதிகமாக இருந்தால் அதன் 3 சதுர மூலமும் அங்கே தோன்றத் தொடங்குகிறது பின்னர் நீங்கள் அதை உருக்குலைக்கும்போது நீங்கள் அளவை எடுத்துக்கொள்வீர்கள் மேலும் இரு நிகழ்வுகளிலும் இரு மடங்கு நீளமாக ஆக்குவீர்கள் எல்லாவற்றையும் ஒரே மாதிரியாகக் கொண்டாலும் வலிமையின் வித்தியாசத்தைக் காண்பீர்கள் எனவே உங்களிடம் அதே அளவு திட தீர்வு இருக்கலாம் அதில் நீங்கள் அதே அளவு டிஸ்லோகேஷன்களைக் கொண்டிருக்கலாம் ஆனால் ஒன்று மற்றொன்றை விட வலுவாக இருக்கும் கிரெய்ன் அளவு தொடர்பான வலுப்படுத்தல் ஹால் பெட்ச் சமன்பாடு நேர்மறையான கோயெஃபிஷியன்ட்டால் பிரதிபலிக்கிறது எனவே ஹால் பெட்ச் சமன்பாட்டில் இந்த கிரெய்ன் அளவு ஒரு உறவின் வடிவத்தில் வலுப்பெறுவதைக் கைப்பிடிக்கிறது இது கிரெய்ன் அளவு மாறும்போது நாம் என்ன எதிர்பார்க்கலாம் என்பதை நமக்குத் தெரிவிக்கிறது கிரெய்னின் அளவு குறைந்து வருவதால் இது ஒரு வலுவான பொருளாக மாறுகிறது என்ற இந்த யோசனையையும் இது பிடிக்கிறது மேலும் அந்த சமன்பாட்டில் நீங்கள் பெறும் இந்த நேர்மறையான கோயெஃபிஷியன்ட்டால் அது கைப்பிடிக்கப்படுகிறது எனவே மெட்டிரியல்களை வலுப்படுத்தும் போது நாம் பார்க்க விரும்பும் சில கருத்துக்கள் இவை நம்முடைய அடுத்த வகுப்பில் நானோ அளவிற்குச் செல்லும்போது இந்த செயல்முறைக்கு என்ன நடக்கிறது அது ஏன் வேறுபட்டது அது எவ்வாறு வேறுபட்டது என்பதைப் பார்ப்போம் அதனுடன் நானோஅளவுகோல் இந்த மெட்டிரியலுக்கு என்ன செய்திருக்கிறது என்பதைப் பற்றிய சிறந்த யோசனையைப் பெறுவோம்